செல் கல்ச்சர் தொழில்நுட்பம் குறித்த விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக எனவே இது எங்கள் மூன்றாவது வாரம் நாங்கள் என்ன தொடங்குவோம் நீங்கள் இரண்டாவது வாரம் வரை நினைவில் வைத்திருந்தால் அல்லது இரண்டாவது வாரத்தில் நாங்கள் தளவமைப்பு வடிவமைப்பைத் தொடங்கினோம் எனவே நீங்கள் ஒரு பை ஆகிறீர்கள் அல்லது நீங்கள் தொழிலில் வேலை பெறுகிறீர்கள் மேலும் நீங்கள் ஒரு செல் கல்ச்சர் வசதியை அமைக்க வேண்டும் எனவே நீங்கள் எவ்வாறு தொடருவீர்கள் ஒரு புத்தகத்தில் உண்மையில் எழுதப்படாத அந்த முக்கியமான படிகள் என்ன ஆனால் நீங்கள் எப்படி நகர்த்துவது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்தால் எனவே நாங்கள் கருதிய ஒரு அம்சம் ஆய்வகம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நோய்த்தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஏராளமான மைகிரேபியல் மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய சில வகையான பிளவுகள் ஒரு பகுதியில் செய்யப்பட வேண்டும் அதே சமயம் மற்ற பகுதி உண்மையான கல்ச்சர் வேலைகளைச் செய்ய அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த சூழலில் நீங்கள் நினைவு கூர்ந்தால் ஆய்வகத்தை 2 பகுதிகளாகப் பிரித்தோம் எனவே பல புதிய நவீன ஆய்வகங்கள் பின்பற்றும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவை ஒரு குறிப்பிட்ட காலணிகளின் பராமரிப்பை மிகத் தெளிவாகப் பின்பற்ற வேண்டும் எனவே உதாரணமாக சொல்லுங்கள் உங்களுக்கு நினைவில் இருந்தால் உங்களிடம் ஒரு ஷூ ரேக் மற்றும் எல்லாவற்றையும் வைத்திருப்பதாக நான் சொன்னேன் எனவே நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புள்ள காலணி அணிந்திருக்கலாம் இது செல் கல்ச்சர் வசதிக்காக பயன்படுத்தப்படலாம் அதைத் தவிர ஆய்வகத்திற்குள் நுழைவதைப் பற்றி நாங்கள் எங்கு பேசினோம் என்பது உங்களுக்கு நினைவிலிருக்கும் நீங்கள் நுழைந்த இந்த மண்டலத்தைப் பற்றி நீங்கள் நினைத்தால் ஸ்டிக்கி மேட்ஸ் ஸ்டிக்கி மேட்ஸ் என்று ஒன்று உள்ளது இது ஸ்டிக்கி மேட்ஸ் அடிப்படையில் நீங்கள் உங்கள் கால்களை வைத்தால் அது உங்களுக்குத் தெரியும் எனவே தூசியைப் பிடிக்க அவர்கள் உங்களுக்குத் தெரிந்திருக்கிறார்கள் இது ஒரு தூசி குறைப்பான் இந்த அறைகளில் இருந்து காற்று தொடர்ந்து வெளியேற்றப்படும் வகையில் இந்த அறைகளில் பெரும்பாலானவை வரிசைப்படுத்தப்படுகின்றன எனவே இந்த இரண்டு அறைகளுக்குள்ளும் காற்று தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு புழக்கத்தில் விடப்படுவதை உறுதி செய்ய அதாவது நீங்கள் அடிப்படையில் என்ன செய்கிறீர்கள் என்பது நீங்கள் தொடர்ந்து காற்றை மறுசுழற்சி செய்கிறீர்கள் மேலும் நீங்கள் உருவாக்கும் கூரை தவறான கூரையின் கூரையை உருவாக்க வேண்டும் என்று கோரியது எனவே தவறான கூரையின் மேல் நீங்கள் காற்றில் இருந்து உங்களுக்குத் தெரிந்த வெவ்வேறு வகையான அமைப்புகளை வைக்க வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டிய சில புள்ளிகள் இவைதான் உங்களுக்கு உதவக்கூடிய பொறியியலில் உங்கள் சகாக்களுடன் பேச வேண்டிய வார்த்தையிலிருந்து கூட நீங்கள் கவலைப்பட வேண்டும் அல்லது அந்த நிறுவனத்தின் அந்தந்த பணித் துறையில் உதாரணமாக சொல்வது போல் நான் எப்படி ஒரு தவறான கூரையை வைத்திருக்க முடியும் ஒரு தவறான கூரை இருப்பதாக எனக்குத் தெரிந்த இந்த அறையில் நான் நிற்கிறேன் எனவே நீங்கள் அனைவரும் ஒரு தவறான கூரையைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் எனவே இது அறையின் உயரம் மற்றும் நீங்கள் மற்றொரு தவறான கூரையை உருவாக்குகிறீர்கள் எனவே இது அறையின் உயரம் மற்றும் நீங்கள் ஒருவித பாலிமரைப் பயன்படுத்தி மற்றொரு தவறான கூரையை உருவாக்குகிறீர்கள் இடையில் ஒரு இடைவெளி ஒரு குறிப்பிடத்தக்க இடைவெளி உள்ளது அங்கு நீங்கள் அனைத்து குழாய் துளைகளையும் உங்களுக்குத் தெரிந்த அனைத்தையும் வைக்கிறீர்கள் காற்றை வெளியேற்று அவை விசித்திரமான வழியில் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இவை எப்போதும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில சுவாரஸ்யமான விவரங்கள் எனவே நாம் படம் மூலம் பார்த்தால் எனவே இங்கே ஒரு நுழைவு துறை உள்ளது என்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் நாங்கள் சிங்க் மற்றும் ஷோவர் பற்றி பேசினோம் பின்னர் நாங்கள் ஒரு டேப்லெட் ஆட்டோகிளேவைப் பற்றி பேசினோம் நீங்கள் டேப்லொப் ஆட்டோகிளேவைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஷகிரிபிசியல் ஸ்ஓன் உள்ளது அங்கு நீங்கள் எத்தேல் கார்பன் டை ஆக்சைடு செர்விக்கல் இடப்பெயர்ச்சியைப் பயன்படுத்தி விலங்குகளை ஷகிரிபிசியல் செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு பிரித்தல் சட்டசபை வைத்திருக்கிறீர்கள் அங்கு நீங்கள் எல்லா வகையான டிஸ்ஸக்ஷன் மற்றும் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் பின்னர் இங்கிருந்து நாங்கள் மீதமுள்ள இடத்தை விட்டு வெளியேறுவோம் இப்போது நீங்கள் இரண்டாவது அறைக்குச் செல்கிறீர்கள் இது நீங்கள் பெரும்பாலான கல்ச்சர் வேலைகளைச் செய்யும் அறை உள்ளது இடையில் நான் உங்களிடம் ஒரு நைட்ரஜன் சேமிப்பிடம் இருப்பதாக சொன்னேன் அது அவ்வப்போது நிரப்பப்பட வேண்டும் அதைத் தவிர நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது இங்கே உள்ளது நான் இந்த இடத்திலிருந்து இந்த பகுதிக்குள் நுழைவதிலிருந்து ஒரு வெளிர் பச்சை நிறத்தைப் பயன்படுத்துகிறேன் ஏனென்றால் நீங்கள் அறையை பகிர்வு செய்துள்ளதால் நீங்கள் ஸ்டிக்கி மேட்ஸ் வைக்கலாம் எனவே அந்த வழியில் மேலும் சோதனைச் சாவடியைத் தடுக்கும் அல்லது இங்கே ஒரு நெகிழ் கதவு இருக்கக்கூடும் இது இந்த இடத்திலுள்ள நுழைவு மற்றும் வெளியேறலை உறுதி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் இங்கே ஒரு மூலையில் எங்காவது ரெபிரிஜிரட்டோர் தயவுசெய்து பயன்படுத்தினால் இது மிகவும் எளிது ஏனெனில் உங்களுக்கு பல ரெபிரிஜிரட்டோர் தேவைப்படும் நீங்கள் ஊடகங்களை சேமிக்க வேண்டியிருப்பதால் பல விஷயங்கள் இருக்கும் எனவே ஒரு மூலையில் ரெபிரிஜிரட்டோர் வைத்திருப்பதை நீங்கள் நினைக்கலாம் பெரும்பாலும் மூலைகளை மட்டுமே பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அது உங்கள் இடத்தை நிறைய சொல்லும் நீங்கள் ஒரு ரெபிரிஜிரட்டோர் வைக்க விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் வடிவமைக்கும் போதெல்லாம் இந்த பகுதியை நீங்கள் வைத்திருக்க முடியும் அந்த இடத்தில் கவுண்டர்டாப் வெட்டப்படலாம் மேலும் நீங்கள் அந்த இடத்தை கருத்தரிக்காத வகையில் ரெபிரிஜிரட்டோரை வைக்கலாம் எனவே இப்போது இங்கிருந்து நீங்கள் மெயின்ஃப் நகருக்குச் செல்லும் பின்னடைவின் வலிமை என்ன என்பதைப் பொறுத்து ஒரு ரெபிரிஜிரட்டோர் எங்களிடம் இருக்கும் ஒரு ஸ்லிட்டிங் கதவை வைக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் இங்கே நுழைந்த ஒரு காற்று திரை வைத்திருக்க முடியும் இப்போது இங்கே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது உங்கள் பெரும்பாலான வேலைகள் நடக்கும் மண்டலம் ஆகும் எனவே மூலைகளில் உருவாகும் இன்குபேட்டர்களை நீங்கள் இங்குதான் வைப்பீர்கள் என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே நீங்கள் பாதையை நேரடியாக பாதிக்கவில்லை உங்களுக்கு லேமினார் ப்பிளாவ் ஹூட் தேவைப்படும் இது போன்ற ஒன்று அல்லது 2 லேமினார் ப்பிளாவ் ஹூட்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே இது கவுண்டர்டாப்பின் பக்கத்திலுள்ள உங்கள் கவுண்டர்டாப் என்றால் ஆனால் இன்குபேட்டர் கதவின் எந்தப் பக்கத்தைப் பொறுத்து இன்குபேட்டர் கதவைத் திறப்பதை நீங்கள் தடுக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எந்த பக்கத்தில் நீங்கள் இன்குபேட்டர் கதவைத் திறக்க விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் லேமினார் ப்பிளாவ் ஹூட்டை வைத்திருக்கிறீர்கள் எனவே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அம்சத்தை நீங்கள் கவனித்திருந்தால் எனவே நான் விரும்பினால் இது போன்ற ஒரு ஒற்றை வரியை உங்கள் நுழைவு மற்றும் குறுக்கிள் இருக்கும் எனவே நிச்சயமாக இது ஒரு வால் அல்லது ஒரு கிளாஸ் அல்லது ஏதாவது இருப்பதாக கருதலாம் எனவே இங்கே ஒரு அடைப்பு உள்ளது அது ஒரு மூவியில் உண்மையில் இல்லை ஆனால் ஏர் கரண்ட் வழியில் வரும் எந்தவொரு பெரிய கருவியையும் நான் வைக்கவில்லை உங்களால் முடிந்தவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் வழியில் வரும் எதையும் வைத்திருக்க விரும்பவில்லை எங்காவது இன்னொன்று உங்களால் முடிந்தவரை அதைக் குறைக்க வேண்டும் என்று மிகவும் பரவலாக அறிவுறுத்தப்படுகிறது எனவே உங்களிடம் இந்த லேமினார் ப்பிளாவ் ஹூட்கள் உள்ளன உங்களிடம் நிச்சயமாக கவுண்டர் டாப் உள்ளது இப்போது மற்ற எல்லா படைப்புகளுக்கும் நான் கருப்பு நிறத்தில் நிழலாடுகிறேன் இப்போது ஆய்வகத்தில் உங்களுக்கு என்ன சேவையக நோக்கம் உள்ளது என்பதை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு கூட்டு மைகிரோஸ்கோப் ஒழுக்கமான கலவை மைகிரோஸ்கோப் வைத்திருக்க வேண்டும் இப்போது இது நாம் இன்னும் கொஞ்சம் விவாதிப்போம் எனவே நோக்கத்தைப் பெறுவோம் எனவே நீங்கள் பராமரிப்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் எனவே நைட்ரஜன்கள் சேமிப்பு மற்றும் எல்லாவற்றையும் பற்றி நான் உங்களிடம் சொல்லியிருக்க வேண்டும் எனவே எங்கள் சொல்லின் சேமிப்பக பகுதியை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் செல் கோட்டை சேமிப்பதற்காக இங்கே ஒரு சேமிப்பு பகுதி இது நான் என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் நிழலாடுவீர்கள் எனவே உங்களிடம் செல் வரி சேமிப்பு இருக்கும் இது ஒரு தொட்டியாகும் இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் திறக்கும் போது நைட்ரஜனுடன் அவ்வப்போது நிரப்பப்பட வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு செல் லைன் கல்ச்சர் என்ன செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு முதன்மை கல்ச்சர் செய்கிறீர்களா ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது நீங்கள் செல்களைக் கவனிக்க வேண்டும் மேலும் நீங்கள் செல்களைக் கடந்து செல்லும்போது அல்லது அந்த செல்களைக் உங்கள் முலாம் பூசும்போது நீங்கள் செல்களின் நேரத்தை மீண்டும் கவனிக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு மைகிரோஸ்கோப் வைத்திருக்க வேண்டும் அதே தர்க்கத்தின் மூலம் செல்ல பரிந்துரைக்கிறேன் அங்கு நீங்கள் வைக்க விரும்பும் இடத்தில் நேரடி வழியில் வராத ஒன்றை விரும்புகிறேன் ஏனென்றால் நீங்கள் செல்களைக் பார்க்கிறீர்கள் எனவே இது இந்த வழியில் வரக்கூடாது உங்கள் விருப்பங்கள் இந்த கவுண்டர் டாப்பில் எங்கோ இந்த பக்கத்தில் அல்லது எங்காவது இந்த சுவரில் எங்காவது இது இந்த சுவர் அல்லது அந்த சுவர் எது எனவே உங்கள் தேவைகள் அதைச் சொல்ல முடியவில்லையா ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க முடியும் நீங்கள் மைகிரோஸ்கோப் வைக்க வேண்டும் இது ஒரு மைகிரோஸ்கோப் ஆகும் இது மைகிரோஸ்கோப் அல்லது கலவை ஆகும் இப்போது நீங்கள் ஒரு ஃப்ளோரசன்ட் இணைப்பை விரும்புகிறீர்களா இல்லையா எனவே ஒரு மைகிரோஸ்கோப் பிளஸ் இவை அனைத்தும் சேர்க்கப்படுவதால் நான் அதை உங்கள் தேவைகளுக்கும் உங்கள் ஞானத்திற்கும் விட்டுவிடுவேன் ஏனெனில் அந்த முடிவை நீங்கள் ஒரு ஃப்ளோரசன்ட் இணைப்பு வேண்டுமா இல்லையா என்பதை மட்டுமே எடுக்க முடியும் ஆனால் நான் இங்கே பரிந்துரைக்கிறேன் வேறு முக்கியமான விஷயம் அங்கு நீங்கள் முக்கியமான கலங்களை பூசுகிறீர்கள் அது ஏன் முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் ஒபக்காக இருக்கும் மூலக்கூறில் வேலை செய்கிறீர்கள் என்றால் உதாரணமாக சொல்லுங்கள் இது போன்ற ஒரு ஒபக் மூலக்கூறு என்னிடம் உள்ளது மேலும் நான் செல்கள் மற்றும் அதன் மேல் விளையாடியுள்ளேன் எனவே இது ஒரு திசு பொறியியல் இது ஒருவித ஹைட்ரோ ஜெல் அல்லது ஒரு கிரையோஜெல் அல்லது ஒருவித மெட்டல் அல்லது ஒருவித பயோ மெட்டீரியல் ஏதாவது நான் உயிர் பொருந்தக்கூடிய தன்மையையும் அதன் மேலே உள்ள செல்களைச் சோதிக்கிறேன் இப்போது அந்த விஷயத்தில் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும் ஒரு மைகிரோஸ்கோப் இருக்க வேண்டும் அல்லது இப்போது நாம் மைகிரோஸ்கோப்பை பற்றி பேசும்போது மைகிரோஸ்கோப்பை பயன்படுத்தியவர்களும் நுண்ணோக்கியைப் பயன்படுத்தியவர்களும் உங்களுக்கு அடிப்படை அறிவு உள்ளது உங்கள் கூரியரில் சரியாக இருக்க வேண்டும் எனவே உங்களிடம் ஒரு கண் பார்வை உள்ளது எனவே இதை இப்படி வைப்போம் எனவே நாம் ஒரு கண் இமைகளைக் கொண்டிருப்போம் நமக்கு ஒளி கண் இமையின் ஆதாரம் ஒரு குறிக்கோளைக் கொடுக்கும் இப்போது உங்களுக்கு ஒளியின் ஆதாரம் உள்ளது இவை விஷயங்கள் மற்றும் உங்களிடம் இரண்டு லென்ஸ்கள் உள்ளன எனவே இப்போது அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் கண்களைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் பொருளைப் பார்க்கிறீர்கள் இப்போது உங்களிடம் இரண்டு விருப்பங்கள் உள்ளன எனவே விருப்பங்கள் இது உதாரணமாக சொல்லுங்கள் இதனால்தான் உங்கள் மாதிரி ஒளி மூலமானது மேல் ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடும் பக்க ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடும் இப்போது உங்களிடம் பொருள் இருந்தால் இது செல்களாக இருக்கும் எனவே அதைக் காட்சிப்படுத்த நான் அதை சற்று வித்தியாசமான வழியில் வைக்கிறேன் இப்போது உதாரணமாகச் சொல்லுங்கள் இந்த மூலக்கூறு உங்களிடம் உள்ளது நான் வேண்டுமென்றே இதன் மூலம் அந்த தடிமனான ஒளி கடந்து செல்லவிடாமல் செய்கிறேன் எனவே உங்களால் மட்டுமே அதை மேலே இருந்து பார்க்க முடியும் மேலும் நீங்கள் மேலே இருந்து ஒளியைப் பிரகாசிக்க வேண்டும் எனவே உங்கள் ஒளிரும் ஒளியும் அதன் மேல் செல்கள் வளர்ந்து வருவதும் இப்படித்தான் நாங்கள் உங்கள் செல்களை வளையப்படுத்துகிறோம் அது இந்த செல்களை அடையும் எனவே 4 டாக் உங்களுக்கு நேர்மையான மைகிரோஸ்கோப் தேவைப்படும் இந்த நோக்கம் உங்களிடம் உள்ளது இது மேலே இருந்து வருகிறது எனவே மேலே இருந்து மீண்டும் உங்கள் நோக்கம் மேலே இருந்து வருகிறது ஆனால் இதுபோன்ற நேர்மையான மைகிரோஸ்கோப்களின் சிக்கல் வேலை செய்யும் டிஸ்டன்ஸ் மாதிரிக்கு இடையிலான இந்த டிஸ்டன்ஸ் எனவே மாதிரி மற்றும் மைக்ரோ மற்றும் ஆப்ஜெக்ட்டிவ் டிப் இடையிலான இந்த டிஸ்டன்ஸ்ஸை பாருங்கள் எனவே இது ஆப்ஜெக்ட்டிவ் லென்ஸ் இந்த மாதிரி உங்களிடம் உள்ளது இந்த தூரம் I 1 ஆல் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் என்று சொல்லலாம் இது ஏன் முக்கியமானது என்பதை இந்த வேலை செய்யும் டிஸ்டன்ஸ் முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் பார்த்தால் பெரும்பாலான மைகிரோஸ்கோப் மிகக் குறுகிய வேலை செய்யும் டிஸ்டன்ஸ்ஸை கொண்டிருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் நான் அங்கு வைத்திருப்பதை நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று நான் இங்கே வரைய பார்க்கிறேன் நீங்கள் பார்க்கும் டிஸ்டன்ஸ்ஸை இந்த டிஸ்டன்ஸ்டன் சுற்றி வருகிறேன் இந்த தூரம் இந்த I இந்த விஷயத்தில் இந்த மைக்ரோ மைக்ரோஸ்கோப் இது மிகச் சிறிய l மற்றும் இந்த மைகிரோஸ்கோப் நோக்கம் மாதிரிக்கு மிக அருகில் வர வேண்டும் இப்போது இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்களிடம் ஒரு t 20 ஃபிளாஸ்க் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் 3 பரிமாண விஷயத்தை நீங்கள் அறிவீர்கள் இப்போது நீங்கள் செல்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களிடம் ஒரு நேர்மையான மைகிரோஸ்கோப் உள்ளது இந்த நோக்கங்கள் இதுதான் இதுதான் நான் பேசும் வேலை டிஸ்டன்ஸ் l எனவே தானாகவே நீங்கள் அதிக காட்சிப்படுத்தல் சமரசம் செய்யப்படுவதைக் காண முடியும் ஆனால் இது ஒரு t 20 ஃப்ளாஸ்க்களாக இருப்பதால் நான் மிக விரைவில் பூமிக்கு வருவேன் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நேர்மையானவர்கள் தேவையில்லை ஆனால் உங்கள் மூலக்கூறு ஒளிபுகாதாக இருப்பதால் எந்த வெளிச்சமும் கீழே இருந்து வர அனுமதிக்காது அந்த சூழ்நிலையில் ஒரு நேர்மையான நோக்கத்தைப் பயன்படுத்துவதே உங்கள் ஒரே வழி நேர்மையான குறிக்கோளில் இது ஒரு நீண்ட தூர நோக்கம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இது உங்கள் மாதிரியாக இருந்தால் இதன் நோக்கம் உங்களிடம் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதைப் பார்க்க முடியும் இது மைகிரோஸ்கோப் விற்பனையாளர் யாரும் அவர்கள் வருவார்கள் என்று உங்களுக்குச் சொல்ல மாட்டார்கள் மேலும் அவர்கள் உங்களுடைய நோக்கத்தின் எண்ணிக்கையை உங்களுக்குத் தெரிவிப்பார்கள் நீங்கள் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சினைகள் என்ன என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் ஒன்று நீங்கள் முன் காட்சியில் இருக்க வேண்டும் இது நான் மாதிரியாகக் காட்ட வேண்டும் அவற்றை நீங்கள் மாற்ற வேண்டும் அல்லது அதை நீங்களே ஆராயுங்கள் ஏனென்றால் இது ஆய்வகங்களை அமைத்த பல ஆண்டுகளாக நான் கண்ட ஒரு ப்ரோடீன் மற்றும் பிரச்சினை ஒரு அலட்சியம் அல்லது பக்கவாட்டு எங்களை மிகவும் அன்பாகக் கவர்ந்தது நாங்கள் ஏன் அப்படிச் செய்தோம் அது வேறு வழியில் சாயப்பட்டிருக்க வேண்டும் எனவே உங்கள் மாதிரிகள் இப்படி இருக்காது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் சற்று எளிதான தளத்தில் இருக்கிறீர்கள் பிறகு நீங்கள் செல்லலாம் எனவே உங்கள் பிளாட்டிங் சர்பாஸ் வெளிப்படையான ஒளி என்று உங்களுக்குத் தெரிந்தால் முன்னும் பின்னுமாக நகர முடியும் பின்னர் நீங்கள் செல்லப் போகிறீர்கள் பின்னர் நீங்கள் கீழிருந்து வரும் குறிக்கோளைப் பயன்படுத்தலாம் அது கீழே இருந்து குறிக்கப்படுவதில்லை எனவே குறிக்கோள் கீழே இருந்து குறிக்கப்படும் எனவே குறிக்கோள் கூட அதன் தளத்தைத் தொடலாம் ஏனென்றால் தொடர்பில்லாத மாதிரியின் அடிப்பகுதியைத் தொடுவது உதவியை நாங்கள் விரும்புகிறோம் எடுத்துக்காட்டாக இது உங்கள் டிஷ் உங்கள் செல்களுக்குள் சரியாக வளர்ந்து வருகிறது உங்கள் ஊடகத்தைப் பயன்படுத்துங்கள் எனவே வெளிப்படையாக மைகிரோஸ்கோப் எப்போதும் இந்த கலன்களின் அடிப்பகுதியைத் தொட முடியும் ஏனெனில் அது பிளாஸ்டிக் சரியானது மற்றும் அது வெளிப்படையானது மேலும் இந்த பாதையின் வழியாக நீங்கள் ஒளியைப் பிரகாசிக்க முடியும் அதை நீங்கள் காட்சிப்படுத்தலாம் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு தலைகீழாக வைத்திருக்கிறீர்கள் உங்கள் நோக்கம் உங்களுக்கு அடியில் ஒரு தலைகீழ் தலைகீழ் மைகிரோஸ்கோப் உள்ளது அந்த விஷயத்தில் குறிக்கோள் கீழே இருக்கும் இடத்தில் நீங்கள் பணிபுரியும் தூரத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இது வழங்கிய மாதிரிக்கு அருகில் நீங்கள் வரலாம் அது வெளிப்படையானது இங்கே இது ஒளிபுகா அல்லது ஒளிஊடுருவக்கூடியதாக இருந்தது எனவே உங்கள் விருப்பங்கள் மிகவும் தெளிவாக உள்ளன மேலும் நான் பயன்படுத்திய மற்றொரு சுவாரஸ்யமான பகுதி ஆனால் இப்போதைக்கு அது இல்லை எனவே மைக்ரோஸ்கோப்பில் தலைகீழாக மாற்றுவதற்கு முன் மாற்ற முடியாது எனவே உங்களிடம் 2 வகையான மாதிரிகள் உள்ளன என்று உங்களுக்குத் தெரிந்தால் அதன் மக்கள் ஆய்வகத்தில் வேலை செய்கிறார்கள் இது உதாரணமாகச் சொல்லப்படும் உங்கள் வேலை ஒருவித பயோ மெட்டீரியல் பூச்சு ஒளிபுகா தன்மை கொண்டது நீங்கள் நீண்ட வேலை செய்யும் டிஸ்டன்ஸ்ஸை அமைத்திருக்க வேண்டும் நீங்கள் நிமிர்ந்த மைகிரோஸ்கோப்பை கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வெளிப்படையாகப் பயன்படுத்தும் மற்றவர்களைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நேர்மையான ஒன்றைப் பயன்படுத்தலாம் ஆனால் 2 சிக்கல்கள் உள்ளன பின்னர் அந்த விஷயத்தில் நீங்கள் தலைகீழான மற்றொரு மைகிரோஸ்கோப்பை கொண்டிருக்க வேண்டும் தலைகீழாக இருந்தாலும் இது இன்னொரு விஷயம் இந்த மாபெரும் கோட் மற்றும் குறியீடு உற்பத்தியாளர்கள் உங்களிடம் இதைச் சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் இதை நான் உங்களுக்குத் தெரிந்ததைப் போலவே கிடைத்தது ஆனால் நிச்சயமாக தகவல் வலது பக்கத்தில் சொல்லப்படவில்லை என்பதை கேட்க வேண்டும் இந்த நோக்கம் பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடிக்கானதா லென்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் ஏதோ இருக்கிறது நீங்கள் ஆப்ஜெக்டிவ் லென்ஸைத் திறந்தால் ஒரு எண் இருப்பதைக் காண்பீர்கள் இது n என்பது ஏதோவொன்றுக்கு சமம் இதன் அர்த்தம் என்ன என்பதை இப்போது நான் மைகிரோஸ்கோப்பை விவரமாகப் பெறுகிறேன் ஆனால் அதுதான் உங்கள் மாதிரிகள் ஒரு கண்ணாடி டிஷில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே கண்ணாடிக்கு வித்தியாசமான திக்னஸ் மற்றும் வெவ்வேறு வகையான ஆப்டிகல் பண்புகள் உள்ளன அது ஒரு பிளாஸ்டிக்கில் இருந்தால் அது உங்களுக்குத் தெரிந்த பாலிகார்பனேட் ஆகும் இந்த வகையான டாட் அல்லது உங்களைப் போன்ற வெஸ்ஸல் தெரிந்தால் அவை வெவ்வேறு ஆப்டிகல் பண்புகளைக் கொண்ட வேறுபட்ட பொருள் ஆகும் எனவே அவை வேறு வகையான திக்னஸ் கொண்டவை அதற்காக நீங்கள் குறிப்பாக வேறுபட்ட குறிக்கோளைக் கொண்டுள்ளீர்கள் எனவே ஒரு குறிக்கோளால் நீங்கள் பல முறை பின்னர் நீங்கள் கேட்கும் குறிக்கோள் உண்மையில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு அற்புதமான மைகிரோஸ்கோப் காட்சிப்படுத்த முடியவில்லை ஆனால் நீங்கள் விஷயங்களை காட்சிப்படுத்த முடியவில்லை எனவே இவை உங்கள் நிலையான பாடப்புத்தகத்தின் ஒருபோதும் இல்லாத சில புள்ளிகள் ஆனால் இதுதான் அனுபவத்திலிருந்து வருகிறது எனவே மைக்ரோஸ்கோப்பின் அடிப்படையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் இது ஒரு பெரிய முதலீடு அதிர்ஷ்டத்தின் நல்ல தரமான மைக்ரோஸ்கோப்பின் செலவுகள் இது எளிதான முதலீடு அல்ல எனவே அடுத்த வகுப்பில் நான் இதை முடிப்பேன் அதை மேலும் தொடர்வோம் மேலும் செல் கல்ச்சரைப் பற்றி அறிந்துகொள்வதற்கும் அதை கலை வசதிகளாக மாற்றுவதற்கும் இந்த பயணத்தில் என்ன தேவை என்று வேறு சில ஒருமைப்பாடு விவரங்களை விளக்குவோம்